இந்த விரிவுரையில் நான் சில டேட்டாபேஸ்களை முக்கியமாக DNA டேட்டாபேஸ் மற்றும் ப்ரோடீன் டேட்டாபேஸ்களை உள்ளடக்குவேன் கடைசி வகுப்பில் DNA பற்றி முக்கியமாக விவாதித்தோம் எனவே இப்போது DNA டேட்டாபேஸ்களைப் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாகச் விளக்குகிறேன் எனவே நியூக்ளிக் ஆசிட்களின் வரிசைகளை பெறுவது என்பது மிகவும் முக்கியம் அதே நேரத்தில் பல்வேறு வகையான தரவுத்தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக DDBJ என்பது DNA டேட்டா பேங்க் ஜப்பான் இது ஜப்பானில் உள்ளது இரண்டாவது EMBL EMBL என்பது ஈரோப்பியன் மாலிகுலார் பயாலஜி ஆய்வகம் எனவே இந்த சேகரிக்கும் நியூக்ளிக் ஆசிட் சீகுவன்ஸ் தரவுகளையும் ஜென்பேங்க் USAவையும் அவர்கள் உருவாக்கத் தொடங்கினர் இது போன்ற நேரத்தில் வெவ்வேறு மக்கள் ஒரே மாதிரியாக நினைக்கிறார்கள் என்பதால் இது மிகவும் தனித்துவமானது என்று கூற முடியாது நாங்கள் மட்டுமே செய்வோம் ஏனெனில் அறிவியலும் ஆராய்ச்சியும் திறந்ததும் ஆகும் எனவே இது மிகவும் போட்டியானதாக இருக்கிறது உங்களிடம் தகவல்கள் இருந்தால் பலர் ஒரே மாதிரியாக நினைப்பார்கள் இதுதான் காரணம் நாம் வேகமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மேலும் துல்லியமாகவும் நம்பகமானதாகவும் தரவை வழங்க வேண்டும் எனவே அவர்கள் தரவைச் சேகரிக்கத் மற்றும் பகுப்பாய்வு செய்ய சில கருவிகளையும் உருவாக்கினர் பின்னர் இந்த விஷயத்தில் என்ன நடந்தது ஒவ்வொரு டேட்டாபேஸ்களும் வெவ்வேறு வகையான தரவுகளைக் கொண்டுள்ளன எனவே இந்த விஷயத்தில் சில முரண்பாடுகள் உள்ளன எனவே பயனர்கள் எல்லா டேட்டாபேஸ்களையும் அணுக வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் DDBJ இலிருந்து தரவைப் பெறுவீர்கள் EMBL கிடைக்காமல் கூட போகலாம் சில நேரங்களில் நீங்கள் EMBL இலிருந்து தரவைப் பெறுவது போல ஜென்பேங்கில் கிடைக்காமல் போகலாம் எனவே தரவுத் தொகுப்பைப் பெறுவதற்கு அவர்கள் எல்லா டேட்டாபேஸ்களையும் சரிபார்க்க வேண்டும் இரண்டாவது அம்சம் தேடல் மற்றும் காட்சி விருப்பங்கள் மற்றும் வடிவம் வேறுபட்டால் மீண்டும் நாம் வேலை செய்ய வேண்டும் எனவே பின்னர் ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கினோம் எனவே இந்த அறிவியல் தகவல் நெட்ஒர்க்கைப் பயன்படுத்தி அவை ஒன்றிணைகின்றன எனவே இங்கே DDBJ இருக்கிறது எனவே NCBI மற்றும் EMBL இருக்கிறது அவற்றை ஒன்றாக சேருங்கள் எனவே இப்போது தரவைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்போது நீங்கள் EMBL அல்லது ஜென்பேங் அல்லது DDBJ விலிருந்து என்ன தரவு பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் எங்கு பயன்படுத்தினாலும் அல்லது டேட்டாபேஸ்ஸை அணுகினாலும் எல்லா தகவல்களும் சரியாக கிடைக்கும் எனவே இப்போது இந்த டேட்டாபேஸ்களைப் பற்றி கொஞ்சம் செய்து காட்டலாம் DDBJ இது ஜப்பானில் மிஷிமா வில் இருக்கிறது ஜப்பான் ஒரு அழகான நகரம் இங்கே புஜி மலை அழகாக இருக்கிறது எனவே இங்கே அவர்கள் வேறு விருப்பங்களைக் கொண்டுள்ளனர் நீங்கள் தரவைச் சமர்ப்பிக்கலாம் மற்றும் தரவைத் தேடலாம் மற்றும் பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து வசதிகளும் உள்ளன மேலும் பிற தகவல்களையும் நீங்கள் FTP செய்யலாம் எனவே இது NIG உடைய வெப்சைட் httpswww ddbj jp ஆகும் NIG நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஜெனிடிக்ஸ் எனவே நீங்கள் இந்த வெப்சைட்டை அணுகலாம் மற்றும் DNA உடைய வரிசை தரவை நீங்கள் நன்றாகப் பெறலாம் எனவே இது தான் வளர்ச்சி இவை நீண்ட காலத்திற்கு முன்பு 1999 இல் தொடங்கப்பட்டது ஆகவே ஜனவரி மாதத்தில் இவற்றின் வெளியீட்டு எண் 36 ஆகும் அதற்கு முன்னர் நாங்கள் துவக்கப்பட்ட டேட்டாபேஸ்ஸை தொடங்கினோம் அது தான் தற்போதைய நிலையாக உள்ளது எனவே இது 2016 ல் 106 வெளியீடு இருக்கிறது எனவே ஜூன் 2017 இன் சமீபத்திய புதுப்பிப்பு படி 2 5 டிரில்லியன் நியூக்ளியோடைடுகள் எங்களிடம் உள்ளன எனவே இவற்றில் 875 மில்லியன் வரிசைகள் உள்ளன எனவே பகுப்பாய்விற்கான ஏராளமான காட்சிகள் வைத்திருக்கும்போது உயிரினங்களைப் பார்த்தால் மனிதர்கள் மற்றும் மஸ்குலஸ் அதன் பின்னர் ஈ கோலி மற்றும் பிற உயிரினங்களுக்கான வரிசை இருக்கிறது எனவே DDBJ யில் சிறந்த நியூக்ளியோடைடு தரவை பெறலாம் இது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கிடைக்கக்கூடிய உள்ளீடுகளின் எண்ணிக்கையாக இருக்கிறது எனவே தரவை எவ்வாறு பெறுவது எனவே DDBJவிலிருந்து தரவைப் பெறுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன முதல் இரண்டு நிபந்தனைகள் மிக விரைவான தேடலாக இருக்கிறது DNA அல்லது RNA விற்காக ஏதேனும் தரவைப் பெற விரும்பினால் எனவே இங்கே நீங்கள் இந்த ப்ரோடீன் நிற்கான ஹோமோசேபியன்ஸ் mRNA வை வைக்கிறீர்கள் அப்படி சரியாகத் தேடினால் நீங்கள்சரியான இணைப்பை பெறுவீர்கள் இந்த அணுகல் எண்ணை கிளிக் செய்தால் நமக்கு 36833 கிடைக்கும் நீங்கள் முழுமையான தரவைப் பெறுவீர்கள் இப்போது உள்ளடக்கம் என்னவாக இருக்கிறது அவை DDBJ இல் கிடைக்கும் எனவே முதலில் நீங்கள் பெயரை கொடுக்க வேண்டும் எனவே நான் சில தரவுகளை வழங்கியுள்ளேன் எனவே நான் ஹோமோசேபியன்ஸ் mRNA மூன்று மற்றும் 15 அடிப்படை ஜோடிகளை சரியானதாகவும் மூலமாகவும் கொடுக்க முடியும் எனவே மூலஆதாரம் ஹோமோசேபியன்ஸ் மற்றும் இங்கே அவர்கள் குறிப்பாக DDBJ விற்கான அணுகல் எண் மற்றும் முக்கிய சொற்களை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் எந்த குறிப்பிட்ட முக்கிய வார்த்தைகளின் அடிப்படையிலும் தரவைத் தேடலாம் மற்றவர்கள் தரவு மற்றும் குறிப்பை வரிசைப்படுத்துபவர்கள் நீங்கள் முழுமையான குறிப்பைக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் வெளியிடப்பட்ட குறியீட்டைக் கொடுக்கிறீர்கள் அவை பப்மெடிற்கு இணைப்பைக் கொடுக்கின்றன இவை லிட்ரேசர் டேட்டாபேஸ் ஆகும் நான் பின்னர் விளக்கமளிப்பேன் அவை T C மற்றும் G என எண்ணின் தரவைக் கொடுக்கிறது ஆகவே இங்கே A C T G எண் எண்ணிக்கை இருக்கிறது எனவே இது முழுமையான வரிசை 315 என இருக்கிறது 10 15 அடிப்படை புள்ளிகள் இந்த வரிசையில் இருக்கிறது எனவே AT உள்ளடக்கம் என்ன மாணவர் AT AT ஐ 76 உடன் கூட்டி 300 ஆல் வகுக்கப்படுகிறது மாணவர் 15 15 என்பது சரி இவை கணக்கிட எளிதானது இது As உடைய எண்ணிக்கையாக இருக்கிறது இது Ts எண்ணிக்கை என்பதால் நீங்கள் AT யின் உள்ளடக்கத்தை சரியாக கணக்கிடலாம் அதே சமயம் ட்ரான்ஸ்லேஷன் ப்ரோடீன் வரிசையையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் எனவே அந்த ஒரு தேடலில் நமக்கு நிறைய விருப்பங்களைத் தருகிறார்கள் அவர்களில் சிலர் பழக்கமானவர்கள் அவர்களில் சிலர் ஆர்ட் பழக்கமானவர்கள் எனவே இந்த விஷயத்தில் அவை ஒவ்வொரு சொற்களிளும் ஒன்டோலஜி ஐ தருகின்றன இப்போது நீங்கள் இதைக் கிளிக் செய்தால் குறிப்பிட்ட காலத்தின் சரியான விவரங்களைப் பெறுவீர்கள் எனவே இங்கே நான் வரிசையின் நீளம் 400 முதல் 500 வரை மற்றும் உயிரின வகையில் மனிதனை வைக்கிறேன் உங்கள் வரிசையைப் பெற இந்த தேடல் விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இப்போது இவை வரிசைகளின் பட்டியலை நீங்கள் கொடுத்தால் நிறைய தரவு இருக்கிறது எடுத்துக்காட்டாக மனிதனில் 400 முதல் 500 வரை மொத்தம் 26506 உள்ளீடுகள் உள்ளன எனவே இந்த அணுகல் எண்ணில் ஏதேனும் ஒன்றைக் கிளிக் செய்தால் முழு தரவையும் சரியாகப் பெறலாம் முன்பு நாம் விவாதித்தோம் எனவே அவர்கள் வரையறையைத் தருகிறார்கள் அவர்கள் முக்கிய வார்த்தைகளையும் பத்திரிகை பெயரையும் சரியாகக் கொடுக்கிறார்கள் எனவே இது ட்ரான்ஸ்லேடெட் ப்ரோடீன் வரிசை இது NIY ஆகும் அங்கு கடைசி வகுப்பில் குறியீட்டு பற்றி விவாதித்தோம் ப்ரோடீன்ற்கான ஒரு குறியீடாகும் அதாவது அமினோ ஆசிட் என்பதை சொல்கிறேன் எனவே இது ஒரு ப்ரோடீன் வரிசை இது DNA வரிசைநான் ஒரு ப்ரோடீன் வரிசையை பெறுவேன் இப்போது DDBJ உங்களுடைய தரவைப் பதிவேற்றுவதற்கான விருப்பம் உள்ளது நம்மிடம் ஏதேனும் வரிசை இருந்தால் அதை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் எனவே நீங்கள் சிங்கிள் அல்லது மில்டிபில் வரிசையை கொடுக்காலம் எனவே அவர்கள் தரவைப் பெற்றவுடன் அதை சரிபார்க்கின்றனர் மேலும் தரவின் அனைத்து அம்சங்களும் சரியாக இருந்தால் அவை தரவுத்தளத்தில் உங்கள் தரவைச் சேர்ப்பார்கள் இப்போது DDBJ பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஜென்பேங்க் மற்றும் EMBL இவற்றிலும் அதே போல் தரவை பராமரிக்கிறார்கள் எனவே ஜென்பேங்க் என்றால் என்ன உங்களில் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறீர்கள் இது ஒரு NIH ஜெனிடிக் வரிசை டேட்டாபேஸ் ஆகும் அவை DNA வரிசைமுறைகள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றன எனவே அவர்கள் வெப்சைட்ற்கு அனைத்து தகவல்களையும் தருகிறார்கள் எனவே ஜென்பேங்கைக் கருத்தில் கொள்ளுங்கள் ஜென்பேங்கில் கிடைக்கும் வரிசைமுறை குறித்த தகவல்களைப் பெறுவீர்கள் NIH ஆல் உருவாக்கப்பட்டது எனவே NCBI இந்த தரவுத்தளத்தை பராமரிக்கிறார்கள் உங்கள் டேட்டாபேஸ் சிக்கல்களில் எங்கு வேண்டுமானாலும் வெளியிடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் முன்பு விவாதித்தபடி ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஆராய்ச்சி என்பது பொதுவானது எனவே அவர்கள் தரவுத்தளங்களைப் பற்றிய விவரங்களை வெளியிடுகிறார்கள் மேலும் அவற்றில் அனைத்து தகவல்களையும் பெறலாம் எனவே இது ஜென்பேங்கின் உள்ளடக்கங்கள் எனவே DDBJவில் விவாதித்ததைப் போலவே ஜென்பேங்க்லும் இதேபோன்ற உள்ளடக்கங்களைகொண்டுள்ளது ஒருவேளை நாம் இந்த வெப்சைட்ப் பார்த்தால் மேலும் பல விவரங்களைப் பெறலாம் எனவே இது அவர்களுக்கு வரையறை உள்ளது எனவே இது சாக்கரோமைசஸ் செரிவிசியா எனவே இது அணுகல் எண் நீங்கள் உயிரினத்தையும் ஆசிரியர்களின் பெயர்களையும் குறிப்பு மற்றும் அம்சங்களையும் கொடுக்கிறீர்கள் எனவே இங்கே நீங்கள் பல்வேறு பிரிவுகளைக் கொடுக்கிறீர்கள் அவை முதன்மை ரோடென்ட் மம்மலின் வரிசைகளையும் தருகின்றன அவை பல்வேறு நிபந்தனைகளைக் கொண்டுள்ளன அவை தனித்தனியாகக் கொடுக்கப்பட்ட பல்வேறு வகைப்பாடுகளைக் கொண்டுள்ளன எனவே ஏதேனும் குறிப்பிட்ட காட்சிகளை நீங்கள் விரும்பினால் வைரஸ் காட்சிகள் அவை வைரஸ் தரவுக்கான டேட்டாபேஸ்ஐ அளிக்கின்றன அவை பல்வேறு வகைப்பாடுகளைக் கொண்டுள்ளன எனவே லிட்ரேசர் பற்றிய தரவுகள் மற்றும் வெவ்வேறு அம்சங்கள் மற்றும் குறியீட்டு வரிசை என்ன என்பதைக் கொடுக்கிறார்கள் எனவே குறியீட்டு வரிசை என்ன மாணவர் அவை ப்ரோடீன் ஆக ட்ரான்ஸ்லேட் செய்யப்பட்டது ப்ரோடீன் ல் அமினோ ஆசிட்டின் வரிசையை ஒத்திருக்கும் நியூக்ளிக் வகைகள் அவை எவ்வாறு ட்ரான்ஸ்லேட் செய்யப்படுவதற்கான ப்ரோடீன் ஆக ட்ரான்ஸ்லேட் செய்யப்படுகிறது எனவே இது எந்த இரண்டிலிருந்து கொடுக்கிறது எனவே n முதல் m வரை n டாட் வழிமுறைகளை வைப்போம் 687 முதல் 3158 வரை குறியீட்டு பகுதியாக இருக்கிறது ஓரளவு அவை குறியீட்டை விட குறைவாக இருந்தால் 5 'முடிவில் எங்களிடம் பகுதி உள்ளது பின்னர் அது குறியீட்டை விட அதிகமாக இருந்தால் அவை 3' முடிவில் பகுதியை வைக்கின்றன எனவே அவர்கள் தகவலை சரியாகக் கொடுக்கிறார்கள் நாங்கள் காம்ப்ளிமென்டரி ஸ்ட்ராண்ட் மற்றும் ட்ரான்ஸ்லேட் தகவல்களையும் தருகிறது எனவே இங்கே தேடல் வழி இருக்கிறது எனவே முக்கிய சொல்லை கிளிக் செய்தால் நீங்கள் பட்டியலைப் பெறுவீர்கள் எனவே பல்வேறு வகையான தகவல்களைத் தருகின்றன அவை நியூக்ளிக் ஆசிட் வரிசைமுறைகள் பற்றி மட்டுமல்லாமல் பப்மெடில் எத்தனை லிட்ரேசர் பற்றிய தரவையும் கொடுக்கின்றன எத்தனை நியூக்ளிக் வீதம் வரிசைகளை நாம் வரிசை படுத்துத்தினால் அதாவது GST வரிசைமுறைகளில் இருந்து ப்ரோடீன் வரிசை என்பது சரியானவை எனவே நீங்கள் நியூக்ளியோடைடு வகையைக் கிளிக் செய்தால் அவற்றில் 19 உள்ளன எனவே ஜென்பேங்கிலிருந்து நீங்கள் பெறும் 19 காட்சிகள் சரியானவை இந்த முதல் ஒன்றைக் கிளிக் செய்தால் விவரங்களை நன்றாகக் காண்பிக்கும் எனவே நீங்கள் ஜென்பேங்லிருந்து தரவைப் பெறுங்கள் DDBJ மற்றும் ஜென்பேங்க் பற்றி விவாதிதித்தோம் எனவே மற்றொன்று EMBL EMBL என்பது ஐரோப்பியன் மாலிக்குலார் பயாலஜி லபோரேட்ரி பராமரிக்ககிறது எனவே US ஐரோப்பா மற்றொன்று ஜப்பான்னில் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு கம்ப்யூட்டிங் வசதியின் அடிப்படையில் உருவாக்கியுள்ளனர் PDB யூனிப்ரோட் எனப்படும் பெரும்பாலான டேட்டாபேஸ்களையும் இந்த வளர்ந்த நாடுகளுக்கு இடையில் கூட்டமைப்பு வைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் இன்டர்நெட் முதலில் வந்தது அவற்றில் மிக விரைவான கம்ப்யூட்டிங் வசதிகள் மற்றும் அனைத்தும் உள்ளன எனவே அவர்கள் அங்கு தொடங்கினர் ஏனென்றால் இந்தியாவிற்கு மிகவும் தாமதமாக கிடைத்தது ஏனெனில் 1997 ஆம் ஆண்டில் நான் ஜப்பானுக்கு சென்றபோது ஈமெயில் மற்றும் எல்லாவற்றையும் செய்யும்படி அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எங்களிடம் தொலை நகல் மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது வளர்ந்த நாடுகளில் எதைப் பெற்றாலும் அது சின்க்ரோநைஸ் செய்யப்படுகிறது உடனடியாக இந்தியாவில் கூட பெறுகிறோம் ஆரம்பகால வளர்ந்த டேட்டாபேஸ்களில் ஏறக்குறைய US லிருந்து அல்லது ஐரோப்பானிலிருந்து அல்லது ஜப்பானில் இருந்து வந்ததற்கு இதுவே காரணம் எனவே EMBLஇவற்றில் நியூக்ளிக் ஆசிட் வரிசை டேட்டாபேஸ்ஸிற்கான தரவுத்தளம் அவை தொடங்குகின்றன இங்கே DNA மற்றும் RNA விற்கு முக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது எனவே அவர்கள் நேரடி சமர்ப்பிப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவை தரவையும் சரியாக நிர்வகிக்கின்றன எனவே முக்கியமாக ஜீனோம் திட்டங்கள் மற்றும் பேடென்ட் பயன்பாடுகளுக்கும் தரவை பயன்படுத்தலாம் ukembl இவை EMBL க்கான வெப்சைட் ஆகும் EMBL உங்களுக்கு கிடைத்தது எனவே இப்போது நீங்கள் EMBL க்கு வந்தால் இது DDBJ ஐப் போன்ற புள்ளிவிவரங்கள் தான் இருக்கிறது இப்போது முக்கியமான உயிரினங்கள் ஹோமோ சேபியன்ஸ் சரியானது மற்றும் பிற உயிரினங்களால் முன்னோக்கி உள்ளது நியூக்ளியோடைடு எண்ணிக்கை செய்யும் போது நுழைவு எண்ணிக்கையாக உள்ளது எனவே புள்ளிவிவரங்களின் ஒத்த அளவை நீங்கள் நன்றாகக் காணலாம் இப்போது டேட்டாபேஸ் நுழைவுக்குச் செல்லுங்கள் இங்கே நீங்கள் ஜென்பேங்க் அல்லது பழக்கமான DDBJ ஐப் பார்த்தது போல பெயர்களையும் வெளியிடப்பட்ட உள்ளீடுகளையும் காண்கிறோம் மேலும் குறியீட்டு பகுதிகள் எங்களிடம் உள்ளன இது ப்ரோடீன்களின் வரிசை மற்றும் DNA வரிசை உள்ளது இது 1859 அடிப்படை பேஸ் பேர்களை கொண்டுள்ளது மேலும் நீங்கள் ACG மற்றும் T இன் உள்ளடக்கங்களை நன்றாகக் காணலாம் எனவே EMBL ஒரு தேடல் விருப்பங்களையும் கொண்டுள்ளது நீங்கள் ஹோமோ சேபியன்ஸ் GAPDM RNA கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் தளத்தில் தேடலாம் எனவே அவர்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் உள்ளன நீங்கள் எல்லா முடிவுகளையும் கொடுத்தால் இவை EMBL க்கான பல்வேறு முடிவுகள் இருக்கிறது எனவே இப்போது நீங்கள் சரிபார்க்கும் ஒரு வடிவம் எங்களிடம் உள்ளதுஅவை EMBL வடிவமா என்பதை எனவே இது உங்களுக்கு EMBL வடிவமைப்பை வழங்குகிறது இது குறிப்பிட்ட டேட்டாபேஸ்ஸின் உள்ளடக்கங்கள் ஆகும் பிறகு நம்மிடம் ப்ரோடீன் மற்றும் DNA வரிசை இருக்கிறது எனவே நீங்கள் DDBJ ஜென்பேங்கைப் அல்லது EMBL ஆக இருந்தால் இப்போது அனைத்து நியூக்ளியோடைடு காட்சிகளுக்கும் தரவைப் பெறலாம் மேலும் பகுப்பாய்விற்கு நீங்கள் காட்சிகளைப் பயன்படுத்தலாம் எனவே டேட்டாபேஸ்களைக் கவனிக்கவும் இந்த டேட்டாபேஸ்களில் கிடைக்கும் விருப்பங்களைப் பயன்படுத்தவும் வெவ்வேறு உயிரினங்களிலிருந்து காட்சிகளைப் பெற முயற்சிக்கவும் எதுவும் வேறுபட்டதா அல்லது ஒரே மாதிரியானதாக இருக்கிறதா மேலும் வெவ்வேறு பண்புகளை சரியாகக் கணக்கிடுகிறதா என்று பார்க்கவும் கடைசி வகுப்பில் நியூக்ளியோடைட்களின் பல்வேறு பண்புகளைப் பற்றி விவாதித்தோம் நாம் விவாதித்த பல்வேறு பண்புகள் என்ன மாணவர் வளைவுத்தன்மை வளைவுத்தன்மை மாணவர் ஸ்டாக்கிங் எனர்ஜி ஸ்டாக்கிங் எனர்ஜி இருக்கிறது தரவு கிடைப்பதைப் பொறுத்து நியூக்ளியோடைடு வரிசையை ஓவர்லப்பிங் துண்டுகளாக பிரிவுகளாக வகைப்படுத்தினோம் அவை டைநியூக்ளியோடைகள் அல்லது ட்ரைநியூக்ளியோடைடுகள் பின்னர் சராசரி மதிப்புகளைக் கணக்கிடலாம் மற்ற வரிசை அல்லது நிறைய ஒப்பிடும்போது இந்த குறிப்பிட்ட வரிசைக்கு அட்டவணை எப்படி இருக்கும் என்பதை இது உங்களுக்குச் சொல்லும் எனவே டைநியூக்ளியோடைட் ப்ரொபேர்ட்டி டேட்டாபேஸ் எனப்படும் டேட்டாபேஸ் உள்ளது கடைசி வகுப்பில் நாங்கள் சில பண்புகளை மட்டுமே விவாதித்தோம் முக்கியமாக நெகிழ்வுத்தன்மை அல்லதுகடினத்தன்மை அல்லது பேஸ் ஸ்டாக்கிங் எனர்ஜி அல்லது ஹைட்ரடேட் பாண்ட் எனவே இந்த டேட்டாபேஸ் வரிசை 140 க்கும் மேற்பட்ட அம்சங்களை கொண்டுள்ளது இது டைப்ரோடப் என்னும் வெப்சைட்டில் இருக்கிறது எனவே இந்த டேட்டாபேஸ்களில் கிடைக்கும் பல்வேறு தகவல்கள் ஸ்டாக்கிங் எனர்ஜி உயர்வு வளைவு என பலவற்றைக் கொண்டுள்ளன இங்கே இவை பல்வேறு டைநியூக்ளியோடைட்கள் எனவே ப்ரொபேர்ட்டி பெயர்கள் உள்ளன எனவே நீங்கள் பல்வேறு அம்சங்களை பகுப்பாய்வு செய்யலாம் அதாவது நெகிழ்வுத்தன்மைக்கு எந்த அம்சம் முக்கியமானது என்பது எங்களுக்குத் தெரியாது இது பைண்டிங் உறவுக்கு முக்கியமானது எனவே இந்த அம்சங்களையும் பயன்படுத்தலாம் மற்றும் பைண்டிங் உறவுக்கு என்ன பண்புகள் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லது ஏதேனும் மூடேஷன் நோய்களை ஏற்படுத்துகிறது என்றால் உங்களிடம் இங்கே மூடேஷன் தரவு உள்ளது எனவே இந்த தரவை முடிவு தகவலுடன் தொடர்புபடுத்தலாம் இந்த டேட்டாபேஸ் வெப்சைட்டில் கிடைக்கிறது எனவே இவை தரவிறக்கம் செய்யக்கூடியவை எனவே எல்லா அம்சங்களுக்கும் தரவை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் மற்றும் வெவ்வேறு DNA காட்சிகளைப் புரிந்துகொள்ளவும் இந்த அம்சங்களைப் நாம் பயன்படுத்தலாம் எனவே இப்போது வரை டேட்டாபேஸ்ஸைப் பற்றி விவாதித்தோம் பல்வேறு வகையான டேட்டாபேஸ்கள் உள்ளது டேட்டாபேஸ்களின் சேகரிப்பு என்பது DNAவுக்கு மட்டுமா அல்லது DNA க்காக நாம் உருவாக்க வேண்டுமா மாணவர் DDBJ DDBJ EMBL ஜென்பேங்க் மற்றும் இது பின்னர் டைநியூக்ளியோடைட் ப்ரொபேர்ட்டி டேட்டாபேஸ் இப்போது லிட்ரேசர் டேட்டாபேஸ்ஸைப் பற்றி விவாதிப்போம் லிட்ரேசர் டேட்டாபேஸ் என்றால் என்ன மாணவர்லிட்ரேசர் முந்தைய நாட்களில் வெளியிடப்பட்ட கட்டுரைகளைப் பற்றிய தரவை விவாதிக்கவும் முந்தைய நாட்களில் கெமிக்கல் மற்றும் பிஸிக்கல் அப்ஸ்ட்ரக்ட் போன்ற சில அப்ஸ்ட்ரக்ட்களை அவர்கள் கொண்டிருக்கத் தொடங்கியதால் எனவே இந்த விஷயத்தில் தொகுதி பெரியதாக இருக்கிறது ஆனால் மிகச் சிறிய எழுத்துக்களை கொண்டுள்ளது அவைப் படிப்பதற்கு மிகவும் கடினம் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வடிவத்தில் அவை வெளியிடப்பட்டுள்ளன என்பது எனக்குத் தெரியவில்லை கெமிக்கல் மற்றும் பிஸிக்கல் அப்ஸ்ட்ரக்ட்கள் ஆகியவற்றில் வெளியிடுவது என்பது பிரபலமானவை சயின்ஸ் சைடேசன் இன்டெக்ஸ் நாங்கள் தொடங்கினோம் அவர்கள் வெவ்வேறு பத்திரிகைகள் மற்றும் வெவ்வேறு ஆவணங்களை தரவரிசைப்படுத்தத் தொடங்கினர் மேலும் அவற்றில் ஒவ்வொரு கட்டுரையும் அல்லது பத்திரிகைகளில் ஒவ்வொரு பொது வெளியிடப்பட்ட கட்டுரைகளும் மற்ற எழுத்தாளர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன பப்மேட் என்பது வாழ்க்கை அறிவியலுக்கான பரவலாகப் பயன்படுத்தப்படும் டேட்டாபேஸ் ஆகும் அவை முக்கியமாக வாழ்க்கை அறிவியல் ஆவணங்களை உள்ளடக்குகின்றன கெமிஸ்ட்ரி அல்லது பிஸிக்ஸ் என பல முன்னணி பத்திரிகைகளுக்கு அல்ல லிட்ரேசரில் வெளியிடப்பட்ட அனைத்து ஆவணங்களுடன் பயன்படுத்த வேண்டும் எனவே சரியானதைப் பற்றி விளக்குவேன் ஏனெனில் அதன் பரவலாகப் பயன்படுத்தப்படும் டேட்டாபேஸ் மற்றும் கிட்டத்தட்ட எல்லா தகவல்களையும் நாங்கள் பெறலாம் அங்கு உயிரியல் மற்றும் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது எனவே உங்களுக்கு DDBJ நியூக்ளிக் ஆசிட் வரிசை தரவுத்தளத்தைப் பற்றிய தகவல்களைப் பெற விரும்பினால் எனவே இந்த டேட்டாபேஸ்ஸைப் பற்றி கட்டுரை வெளியிடப்பட வேண்டும் முக்கிய சொற்களைக் கொண்டு தேடினால் தரவை சரியாகக் காண்பிக்கும் இதிலிருந்து நீங்கள் சேகரிப்பைப் பெறலாம் ஏனென்றால் இது இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள DDBJ வையும் உள்ளடக்கியது மேலும் உங்களால் DDBJ முன்னேற்ற அறிக்கை மற்றும் பல்வேறு தகவல்களைச் சொல்ல முடியும் அவர்கள் மற்ற கட்டுரைகளையும் பட்டியலிட்டனர் ஏனென்றால் அவை இந்த DDBJயுடனும் இணைக்கப்பட்டுள்ளன எனவே மற்ற கட்டுரைகளை அவர்கள் சரியாகப் பெற இதுவே காரணம் DDBJ முன்னேற்ற அறிக்கையை பார்க்கிறோம் அவற்றின் மூலம் தரவைப் பெறலாம் எனவே தரவைக் காண்பிக்கும் போது பல்வேறு விருப்பங்கள் உள்ளன இந்த சம்மரிக்கு அல்லது அபிஸ்ட்ராக்ட்டிற்கு வேறு எந்த வடிவங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது மேலும் ஒரு பக்கத்திற்கு எத்தனை பொருட்கள் தேவைப்படுகிறது 510 அல்லது 20 மற்றும் உங்களுக்கு முதல் எழுத்தாளர் அல்லது பத்திரிகை பெயர் தேவையா சமீபத்தில் சேர்க்கப்பட்டவை சரியானதா என்பதை வரிசைப்படுத்த முடியுமா எனவே நீங்கள் இந்த உரிமையைப் பயன்படுத்தும்போது நாங்கள் தகவலைப் பெறலாம் இதுதான் நமக்குத் தேவை எனவே அவை DDBJ நியூக்ளிக் ஆசிட் வரிசை டேட்டாபேஸ் உள்ளது அவற்றின் மூலம் நாம் தரவைப் பெறுவோம் நீங்கள் முழு உரையையும் பெற விரும்பினால்அவற்றை கிளிக் செய்தால் நீங்கள் முழுமையான செய்திகளைப் பெறுவீர்கள் ஏனெனில் இவை தலைப்பாக இருக்கிறது நீங்கள் அப்ஸ்ட்ரக்ட்ப் பெறுவதற்க்கு கிளிக் செய்யுங்கள் மேலும் முழு உரையையும் பெறுவீர்கள் பின்னர் ரிலேடட் சைடேசன்களின் பொருள் என்ன மாணவர் ஒரே மாதிரியான ஆவணங்கள் DDBJ போன்ற ஒரே மாதிரியான ஆவணங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு ஜென்பேங்கைப் பெறலாம் நீங்கள் EMBL ஐம் மற்ற டேட்டாபேஸ்களையும் பெறலாம் எனவே வெவ்வேறு உள்ளீடுகள் கட்டுரைகளை வெளியிடலாம் இவை இந்த DDBJக்கு தொடர்புடையதாக இருக்கிறது எனவே இது பப்மெடிற்கான வெப்சைட் ஆகும் மேலும் லிட்ரேசர் டேட்டாபேஸ் பெறுவதற்கும் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம் எனவே இப்போது நீங்கள் DDBJ முன்னேற்ற அறிக்கையில் கிளிக் செய்தால் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்ஐப் பெறுகிறீர்கள் இங்கே இந்த முழு ஆவணங்களையும் பெறலாம் இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக பத்திரிகையை நீங்கள் பெறலாம் இவை வெளியீட்டாளரின் இடம் அல்லது பப்மெட்டின் மையமாக இருக்கிறது ஓபன் அக்சஸ் என்றால் என்ன ஓபன் அக்சஸ் இன் அர்த்தம் என்ன மாணவர் நீங்கள் அதை இலவசமாக பயன்படுத்தலாம் நீங்கள் அவற்றை இலவசமாக பயன்படுத்தலாம் ஏனெனில் ஒரு ஆர்டிகில் வெளியிடுவதற்கு சில சிக்கல் இருக்கிறது ஏனெனில் அவற்றில் நிறைய செலவுகள் இருக்கிறது அவற்றின் செலவுகளை யார் ஏற்பது இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஓன்று சப்க்ரைபர் செலுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் ஆசிரியர்கள் எதையும் செலுத்த வேண்டியதில்லை இந்த விஷயத்தில் இது மதிப்பாய்வுடன் ஏற்றுக்கொள்ளப்படும்போது அல்லது வெளியிடுவதற்கான பிற நடைமுறைகளில் ஆவணங்களை வெளியிட வேண்டும்நீங்கள் சப்க்ரைப் செய்யும் போது நீங்கள் பணம் செலுத்த வேண்டும்மேலும் நீங்கள் படிக்க வேண்டும் என்றாலும் செலுத்த வேண்டும் இப்படி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பராமரித்தார்கள் ஆனால் ஓபன் அக்சஸ் ஸில் ஆத்தர் செலுத்துவார்கள் ரீடரஸ் இல்லை ஏனெனில் ஆதர்கள் வெளியீட்டார்கள் படிப்பதற்கு செலுத்துவார்கள் எனவே அவை அனைவராலும் அணுக முடியும் எனவே இது ஓபன் அக்சஸ் என்று அழைக்கப்படுகிறது அவற்றில் இரண்டு விருப்பங்கள் உள்ளன சில பத்திரிகைகள் அவை ஓபன் அக்சஸ்ஸை மட்டுமே திறக்க முடியும் சில பத்திரிகைகள் சப்கிரிப்சன் மூலம் மட்டுமே ஓபன் செய்ய முடியும் சில பத்திரிகைகள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட விருப்பத்தைக் கொண்டு பயன்படுத்தலாம் நீங்கள் அதை திறக்க விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை ஆசிரியர்கள் தேர்வு செய்யலாம் திறந்திருக்கும் இடத்தில் நீங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பட்ஸை செலுத்த வேண்டும் அங்கு அனைவருக்கும் கிடைக்காது ஏனெனில் அவை அனைவராலும் பயன்படுத்தமுடியாது எனவே தடைசெய்யப்பட்ட பயனர்கள் மட்டுமே கட்டுரையை சரியாக படிக்க முடியும் எனவே நீங்கள் அதை ஓபன் அக்சஸ் செய்ய முடியாது ஏனெனில் அவை ஆசிரியர்களைப் பொறுத்தது இது ஓபன் அக்சஸ் என்றால் நீங்கள் அதை சரியாகப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் இப்போது முழு PDF உரையை அதன் வடிவத்திலே பயன்படுத்தலாம் PDF வடிவம் என்றால் என்ன போர்ட்டபிள் டாக்குமெண்ட் பார்மட் இந்த விஷயத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய முழு ஆவணங்களையும் பெறலாம் பின்னர் நீங்கள் பிரிண்ட் செய்து படிக்கலாம் PDF வடிவமாக இருந்தால் அதை ஆன்லைனில் படிக்கலாம் இது ஒரு பத்திரிகை கட்டுரையில் வாசிப்பது போன்ற அச்சிடலைப் பார்த்தால் நீங்கள் அதைச் படிக்க முடியும் எனவே இது உங்கள் தேடலுக்கு தொடர்புடைய அனைத்து கட்டுரைகளையும் காட்டுகிறது எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் தேடல் மனிதனை பற்றிய கட்டுரை என்றால் நீங்கள் ரிலேடட் சைட்டேசன்களுக்குச் சென்றால் அவை லிட்ரேசர்ரில் வெளியிடும் மற்ற ஆவணங்கள் மேலும் எங்களுடைய வினவல் கட்டுரை சரியான கட்டுரையுடன் தொடர்புடையது என்றால் நீங்கள் பெறக்கூடிய அனைத்து தொடர்புடைய கட்டுரைகளையும் நன்றாக பெறலாம் பப்மெட்டின் பல்வேறு அம்சங்கள் என்ன எனவே நீங்கள் எந்தவொரு முக்கிய வார்த்தைகளுடனும் தேடலாம் பின்னர் மிகச் சமீபத்திய கட்டுரைக்கான தரவைப் பெறலாம் மற்றும் தொடர்புடைய கட்டுரைகளுடன் உள்ளீடுகளைத் தேடலாம் மேலும் இவற்றில் ஏதேனும் ஒன்றைப் பெற நீங்கள் சில MeSH சொற்களைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பக்க எண்களைப் பொதுப் பெயருடன் பெறலாம் மேலும் மற்றவர்களுடன் தேடலாம் எனவே தற்போது கிடைக்கக்கூடிய வெளியிடப்பட்ட மற்றும் முந்தைய ஆண்டுகளுக்கிடையேயான முக்கிய வேறுபாடாக இருக்கிறது முந்தைய நாட்களில் கட்டுரையைப் பெறாவிட்டால் எங்களால் சைட் பண்ண முடியாது ஆனால் தற்போது நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கிய சொல்லைத் தட்டச்சு செய்தால் எல்லா கட்டுரைகளையும் பெறுவீர்கள் எனவே முக்கிய பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் ஒரு கையெழுத்துப் பிரதியை எழுதினால் அதில் முக்கிய சொல்லைத் தட்டச்சு செய்தால் எல்லா ஆவணங்களையும் பெறுவீர்கள் அவர்கள் முழு ஆவணங்களையும் படிக்க மாட்டார்கள் சிலருக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிடைக்காது அவர்களுக்கு ஆசிரியர்களைத் தெரியாது அவர்கள் 5 15 க்கு மேல் எடுத்து எல்லாவற்றையும் சைட் காட்டுகிறார்கள் முந்தைய நாட்களில் அசல் ஆசிரியர்களுக்கு முறையான கிரெடிட் கிடைத்தது ஏனென்றால் எல்லா ஆவணங்களையும் அவர்களால் பெறமுடியவில்லை முக்கியமான ஆவணங்களை மட்டுமே அவர்கள் பெறமுடிந்தது அவர்கள் மறுபதிப்பை அனுப்புவார்கள் அவற்றை நாங்கள் படித்துப் புரிந்துகொள்கிறோம் பின்னர் நாங்கள் சைட் செய்கிறோம் அதன் எண்ணிக்கை மிகவும் குறைவு ஏனென்றால் எல்லா ஆவணங்களும் கிட்டத்தட்ட ஆசிரியர்களால் படிக்கப்படுகின்றன ஆனால் தற்போது அவை நூற்றுக்கணக்கானவற்றால் சைட் செய்யப்படுகிறது ஆனால் அவை எந்த ஆவணங்களையும் படிக்கவில்லை இது பப்மெட் உடைய நன்மையாக இருக்கிறது எனவே ஆசிரியர்கள் தகவல்களை நன்றாகப் பயன்படுத்தினர் எனவே இது நோய் டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படும் மற்றொரு டேட்டாபேஸ் ஆகும் இது 3DinSight டேட்டாபேஸ் ஆகும் இது ப்ரோடீன்களின் வரிசை மற்றும் கட்டமைப்பு தெர்மோ டயனமிக்ஸ் மற்றும் நோய்கள் பற்றிய பல்வேறு தகவல்களைக் கொண்டுள்ளது மற்றும் பலவற்றையும் அவர்கள் சேர்த்தனர் எனவே மூடேஷன் எப்படி இருக்கின்றன அவை இந்த நோய்களில் ஏதேனும் ஒன்றை ஏற்படுத்தும் மாற்றத்தை சரியாக மாற்றுகின்றன அவை மற்ற டேட்டாபேஸ்களிலிருந்து தரவைப் பெற்று பின்னர் நோய்களுக்கான டேட்டாபேஸ்ஐ உருவாக்குகின்றன இது ப்ரோடீன் செயல்பாடிற்கான மற்றொரு டேட்டாபேஸ் ஆகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இவற்றை உருவாக்கியுள்ளோம் எனவே சவ்வு ப்ரோடீன்களில் வெவ்வேறு செயல்பாடுகளைச் இந்த முக்கியமான ரெஸிடூஸ் எது என்று தெரிவிக்கும் எனவே உங்களிடம் ஒரு தேடல் விருப்பங்கள் உள்ளன முடிவுகளுக்கான காட்சி விருப்பங்களும் உள்ளன எந்தவொரு மூடேஷன்ற்கும் ட்ரக் ரெஸிஸ்டண்ட் மற்றும் ப்ரோடீன் செயல்பாடு என்ன எத்தனை குறிப்பிட்ட மூடேஷன் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை மாற்றியமைக்கிறதா இல்லையா அதேபோல் நீங்கள் லிட்ரேசரைப் பார்த்தால் ப்ரோடீன் வரிசை ப்ரோடீன் அமைப்பு மற்றும் தெர்மோ டயனமிக்ஸ் நோய்கள் மற்றும் இலக்கியம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் பல்வேறு டேட்டாபேஸ் உள்ளன எனவே இந்த நியூக்ளிக் ஆசிட் ஆராய்ச்சி வெப்சைட்ப் பாருங்கள் எல்லா தகவல்களையும் நாங்கள் பெறுவோம் இதன் மூலம் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் உங்களுடைய கவனத்திற்கு நன்றி